எனவே இந்த தொகுதியை முடிக்க இதுவரை நாம் செய்ததை பொதுமைப்படுத்த ஒரு இறுதி அவதானிப்பு உள்ளது முதல் கேள்வி என்னவென்றால் ஊடகம் காந்தமாக இருந்தால் என்ன μ என்பது ஸ்பேசின் பங்க்ஷனாக இருக்கலாம் எனவே இந்த முதல் சமன்பாட்டை நாங்கள் எடுத்தோம் அதை நாங்கள் என்ன செய்தோம் என்பதை நினைவில் கொள்க மாணவர் கர்ல் நாங்கள் கர்ளை எடுத்தோம் எனவே நாங்கள் ∇×∇×Eசெய்தோம் அது அடிப்படையில் jω∇ ×H அது ஒரு சிக்கல் தான் ஏனெனில் எனக்கு ∇ × H தெரியும்ஆனால் ∇×μH தெரியாது எனவே நான் எந்த செயல்முறையைச் செய்தாலும் அதை சரியாகப் பின்பற்ற முடியாது இந்த சிக்கலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கிறீர்கள் மாணவர் நீங்கள் μ ஐ 0 க்குள் எடுக்க முடியுமா முடியாது μ ஒரு சமன்பாட்டிலும் ε மற்றொரு சமன்பாட்டிலும் உள்ளது இரண்டையும் நாம் எவ்வாறு கவனிக்கிறோம் மாணவர் உண்மையில் காந்தத்திலிருந்து ஒரு பிரகாசம் உள்ளது இவை எவ்வாறு இணைக்கப்பட்ட சமன்பாடு அவற்றை எவ்வாறு பிரிப்பது பதில் உண்மையில் மிகவும் எளிமையானது மாணவர் தீர்க்கவும் μ உங்களுக்கு வழங்கப்படுகிறது அதற்கு தீர்வு காண வேண்டிய அவசியமில்லை மாணவர் நாங்கள் μr H மற்றும் H டேஷ் என்று அழைத்தோம் ஆனால் அதன் கர்ளை எனக்கு இன்னும் தெரியவில்லை எனக்கு ∇×H மட்டுமே தெரியும் இரண்டாவது சமன்பாட்டை என்னால் பயன்படுத்த முடியாது இரண்டாவது சமன்பாடு நமக்கு கிடைத்த துப்பாகும் நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதைத்தான் நானும் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ∇×H மட்டுமே தேவை ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும் நான் நேராக முதல் சமன்பாட்டின் கர்ளை எடுக்க வேண்டுமா அல்லது அதற்கு முன் ஏதாவது செய்ய வேண்டுமா நான் ஐ மறுபக்கத்திற்கு எடுத்து செல்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே அப்படி செய்யும்போது 1μr ∇×∇ ×E jω0Hநான் இப்போது ஒரு கர்ளை இருபுறமும் எடுக்கலாமா அதனால் நான் பெறுவது ∇×1μr ∇×E jω0∇H பின்னர் நான் இங்கே மாற்றீடு செய்ய முடியும் எனவே இதைச் செய்வதன் மூலம் நான் H ஐ நீக்கியிருக்கமுடியும் ஆம் ஏனென்றால் அடுத்த கட்டமாக நான் jω வை எழுதுகிறேன் நான் இங்கே மாற்றீடு செய்கிறேன் jωrEJ எனவே எலக்ட்ரிக் பீல்டில் இல் எனக்கு ஒரு சமன்பாடு கிடைத்துள்ளது இது சிக்கலைப் பற்றிய அனைத்து தகவல்களையும் கொண்டுள்ளது கொடுக்கப்பட்ட தகவல் μr மற்றும் r ஆகும் நான் கொடுக்க வேண்டிய விலை என்ன மாணவர் இது மிகவும் சரியான வெளிப்பாடு அல்ல இது சில வேடிக்கையான தோற்றமுள்ள பொருளின் கர்ல் பின்னர் இதைத் திறக்க வெக்டர் கால்குலஸ் விதிகளைப் பயன்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் செலுத்தும் விலை என்னவென்றால் நான் தனித்தனியாக தீர்ப்பதற்கு முன் பகுப்பாய்வு உருவாக்கம் சற்று சிக்கலானது ஆனால் இது உங்களுடன் இன்னும் கூடுதலான விதிமுறைகளை நாங்கள் சமாளிக்க முடியாது என்பது ஒன்றும் இல்லை முன்னதாக இந்த விஷயம் மிக நேர்த்தியாக ஒரு a−∇2E ஆக மட்டுமே எளிமைப்படுத்தப்பட்டது ஆனால் இப்போது என்னிடம் அதிகமான டேர்ம் இருக்கும் எனவே நாம் ஒரு காந்த ஊடகத்தை எவ்வாறு கையாள்வோம் இப்போது நாங்கள் என்ன செய்தோம் இந்த சமன்பாடுகளை எடுத்தோம் எங்களிடம் ஒரு காந்த ஊடகம் இல்லை μo மட்டுமே உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் வேவ் ஈக்குவேஷன் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் E இல் மட்டுமே ஒரு சமன்பாட்டை உருவாக்கினோம் நான் அதையே Hல் செய்யலாமா நான் ∇2H ஐ உருவாக்க முடியுமா எனக்கு ஆம் என்று ஒரு பதில் வந்துள்ளது வேறு யாரேனும் எனவே நான்அதை செய்வேன் என்றான் ∇×Hஅதைத்தான் நான் செய்ய வேண்டும் 0 என்பது வெறும் கான்ஸ்டன்ட் ஆகையால் அது எனக்கு − ∇2Hகொடுக்கும் ஏனெனில் ∇ · H 0 முடியாதுஆனால் எனக்கு மறுபுறம் என்ன இருக்கிறது எனக்கு ஒரு jω∇ × εrE உள்ளது மன்னிக்கவும் முழு விஷயத்தையும் மீண்டும் எழுதினேன் இதை எழுதுவோம் ஆகவே என்னிடம் ∇×∇ ×Hஉள்ளது ஆகவே இது jω∇×εrEJ இதை வைத்துக்கொண்டு என்னால் மேற்கொண்டு செல்ல முடியுமா எனக்கு ∇×E∇×εrE இருந்தாலும் கூட உண்மையில் என்னால் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் Hல்பெறமுடியாது ஏனென்றால் எனக்கு ∇×εrE ஐ தெரியாது எனக்கு ∇×E மட்டுமே தெரியும் ஆகையால் என்னால் மேலும் இதை சுருக்க முடியாது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் H ல் சமன்பாடு கிடைக்க நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் மீண்டும் அதே தந்திரத்தை பயன்படுத்துகிறீர்களா ஆகவே நான் என்ன செய்வேன் என்றாள் 1rமற்றும் ∇×H ஐ பெறுவேன் பின்னர் உங்களிடம் ஒரு j ஜே உள்ளது அது எனக்குத் தேவையில்லை நான் விரும்புவது எல்லாம் எளிமைப்படுத்தும் ஒரு வழி இப்போது நான் கர்ளை எடுக்க முடியும் நான் பெறும் இந்த சமன்பாட்டிலிருந்து E ஐ அகற்றுவேன் இப்போது நான் ஒரு விலை கொடுக்க வேண்டும் எனக்கு ஒரு j ε எல்லா இடங்களிலும் இருக்கிறது H இல் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் சமன்பாட்டைப் நீங்கள் தீர்க்க விரும்பினால் இவையெல்லாம்தான் இந்த வடிவத்தை நீங்கள் பெறுவதற்கான வழிகள் ஆகும் எனவே ஃபோட்டானிக் படிக சமூகத்தின் விஷயத்தில் இது உண்மையில் நிறைய செய்யப்படுகிறது பாடநெறியில் பின்னர் நேரம் இருந்தால் அதைப்பற்றி பார்க்கலாம் ஆனால் இது பொதுவானது நான் உங்களுக்கு பொய்யாக சொல்லவில்லை இயற்பியலின் பல்வேறு பகுதிகளில் பணி புரிவோர் அவரவர் வசதிக்கேற்ப பல்வேறு சூத்திரங்களை பயன்படுத்தலாம் எனவே இது சர்பேஸ் அல்லது பௌண்டரி இன்டெகிரல் சமன்பாடுகள் பற்றிய இந்த விவாதத்தின் முடிவுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது மற்றும் வேவ் ஸ்பெண்டிங் உந்துதலுடன் நாங்கள் தொடங்கினோம் மேலும் ஹ்யூஜென்ஸ் கொள்கைக்கானHuygen's principle இந்த கணித வெளிப்பாட்டைக் கண்டுபிடித்தோம் ஒருங்கிணைந்த சமன்பாடுகளை உருவாக்க extinction தேற்றத்தைப் பயன்படுத்துகிறோம் அவற்றை எவ்வாறு தீர்ப்பது என்பதை நாம் தரமான முறையில் விவாதிக்கிறோம் மேலும் விவரங்களை வரவிருக்கும் தொகுதிகளில் பார்க்கலாம் எனவே இதற்கான குறிப்பு செவ் எழுதிய வேவ்ஸ் இன் பீல்ட்ஸ் இன் இன்ஹோமோஜினோஸ் மீடியா அத்தியாயம் 8 இல் இருந்து எடுக்கப்பட்டது எனவே ஏதேனும் கேள்விகள் உள்ளதா சரி அது எரிச்சலானது நான் ∇ ×எனி வெக்டர் இன் வரையறையை நான் அறிவேன் மற்றும் நான் அதை கணக்கிட வேண்டும் அனாலிட்டிகளாக அல்லது நியூமெரிகளாக மாணவர் எனவே அந்த இரண்டு சமன்பாடுகளையும் சரியாக எடுத்துக்கொள்வதற்கான குறிப்பு நேரம் 0719 விதிவிலக்கில் அங்கிருந்து பொருந்தக்கூடிய எல்லை நிபந்தனை மாணவர் எனவே என்ன எனவே இவற்றைப் பெற்றவுடன் இதைப் பயன்படுத்தி தீர்க்கும்போது அழிவு தேற்றம் சரியானது மாணவர் ஆம் நாங்கள் அதை தீர்க்கிறோம் ∇ϕ · n பெறுகிறோம் கிடைத்தவுடன் நாங்கள் மீண்டும் ஹ்யூஜென்ஸ் கொள்கைகளுக்குச் Huygen'sPrincipleசென்று இதற்கு மாற்றாகப் பயன்படுத்துகிறோம் ஆக இது எனக்கு இப்போது தெரியும் நான் எங்கும் புலம் பெறுவேன் எனவே இரண்டு படி செயல்முறை சரியாக இருக்கும்